ஒரு பரிமாண கால இடைவெளிக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டின் தீர்வு ப்ளாச்சி'ன் தேற்றம் இதுவரை நாம் ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை வெவ்வேறு போடன்சியல்களில் ஆற்றல் தீர்ப்பதற்கான இரண்டு எடுத்துக்காட்டுகளை பற்றி விவாதித்தோம் எனவே 1D டைமென்சன் இல் ஒரு ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் பிரீ பார்ட்டிக்கல் களை பற்றியும் நாங்கள் விவாதித்தோம் இது உலோகங்களுடன் தொடர்புடையது ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் போடன்சியல் கோள சமச்சீர் ஆற்றல் களுக்கான ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டையும் நாங்கள் விவாதித்தோம் இது ஹைட்ரஜன் அணு அல்லது அயனிகள் போன்ற ஹைட்ரஜனுடன் தொடர்புடையது மேலும் இந்த விரிவுரை மற்றும் இது இந்த பாடத்திட்டத்தில் நாம் செய்யவிருக்கும் கடைசி எடுத்துக்காட்டு நாம் இப்போது ஒரு பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் உள்ள எலக்ட்ரான்கள் அல்லது பார்ட்டிக்கல் களில் கவனம் செலுத்தப் போகிறோம் மீண்டும் ஒரு பரிமாண நிகழ்வுகளுக்கு நம்மை கட்டுப்படுத்துவோம் பேன்ட்ஸ் பட்டைகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் இது சாலிட் திட பொருட்களுடன் தொடர்புடையதாக இருப்பதையும் உங்களுக்குத் தெரிவிக்க இது போதுமானது பொதுவாக உலோகங்களும் இது போன்றதுதான் மற்றும் குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் குறைக்கடத்திகள் மற்றும் இன்சுலேட்டர்ஸ் மின்தேக்கிகள் களை இந்த எலக்ட்ரான்கள் என்பது ஒரு பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் உள்ளது என்று கருதப்படுவதன் மூலம் விளக்கப்படலாம் மேலும் இதிலிருந்து சாலிட் திட பொருட்களின் பேன்ட்ஸ் பட்டைகள் கோட்பாடு உருவாகிறது எனவே நாம் இப்போது பீரியாடிக் போடன்சியல் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் களை பற்றி மிகவும் குறிப்பிடத்தக்கது என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே 1D டைமென்சன் இல் ஒரு பீரியாடிக் போடன்சியல் களை குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல்பற்றி நான் பேசும்போது இந்த V என்பது V x a என்பதற்கு சமம் ஆகும் இங்கு a என்பது கால இடைவெளியாகும் படங்களை உருவாக்கி இதை விளக்குகிறேன் எனவே எடுத்துக்காட்டாக எனக்கு இது போன்ற ஒரு போடன்சியல் ஆற்றல் இருந்தால் அங்கு y அச்சில் போடன்சியல் ஆற்றல் ஐ காட்டியுள்ளேன் x என்பது வெளிப்படையாக கிடைமட்ட அச்சில் உள்ளது புள்ளியிடப்பட்ட கோடுகள் மூலம் நான் காண்பிக்கும் இந்த ஸ்டேட் நிலை V 0 என்றும் சிவப்பு புள்ளியிடப்பட்ட கோடுகள் மூலம் நான் காண்பிக்கும் போடன்சியல்லின்ஆற்றல் உயரம் V என்றும் கூறுவோம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குப் பிறகு போடன்சியல் ஐ ஆற்றல் மீண்டும் மீண்டும் காண்பீர்கள் எனவே இதுதான் ஒரு பீரியட் குறித்த கால அளவு a ஆகும் எனவே இந்த போடன்சியல் ஆற்றல் V என்பது V x a க்கு சமம் இது மிகவும் எளிமையான எடுத்துக்காட்டு உதாரணமாக சம தூரங்களால் பிரிக்கப்பட்ட ஒரு பரிமாண அட்டம்ஸ்அணுக்கள் என்பது ∞ முதல் ∞ வரை எல்லா வழிகளிலும் செல்கின்றன எனவே இவை இந்த அணுக்கள்1D இல் பச்சை புள்ளிகளால் காட்டப்படும் ஒவ்வொன்றும் அதன் சொந்த போடன்சியல் ஐ ஆற்றல் கொண்டுள்ளன எனவே இந்த போடன்சியல் ஐ ஆற்றல் இதுபோன்றதாக மாற்றுவோம் சரியான விளக்கத்திற்காக நான் அதை ஒரு பரிமாண அட்டம் அணுவின் நிலையில் பைன்நட் வரையறுக்கப்பட்டதாக ஆக ஆக்குகிறேன் இது மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் இறுதியாக இந்த போடன்சியல் ஆற்றல் அனைத்தையும் நான் சேர்க்கும்போது எனக்குக் கிடைப்பது என்னவென்றால் இது போன்ற போடன்சியல் ஆற்றல் இதை நான் பச்சை நிறத்தில் காண்பிக்கிறேன் மேலும் இது அணுக்களுக்கு இடையிலான தூரத்தின் பீரியட் ஐ குறித்த கால அளவு கொண்டுள்ளது எனவே இது ஒரு பீரியாடிக் போடன்சியல் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் ஆகும் மேலும் ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை இதில் தீர்க்க விரும்புகிறோம் இது பீரியாடிக் போடன்சியல் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் ஒரு தீர்வை எளிதாக்குகிறது அதே போல் இது எனக்கு ஒரு புதிய குவாண்டம் எண்ணை k ஐ தருகிறது பீரி எலக்ட்ரான்களுக்கு என்னிடம் தீர்வு eikx என்று இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கு k மொமெண்ட்டத்துடன் உந்தம் தொடர்புடையது இங்கே நான் ஒரு குவாண்டம் எண் k ஐ வைத்திருக்கப் போகிறேன் ஆனால் தயவுசெய்து k குறியீட்டில் உள்ள ஒற்றுமையால் செல்ல வேண்டாம் k இந்த விஷயத்தில் நாம் பார்த்ததை போல மொமெண்ட்டம்த்தை உந்தம் குறிக்கவில்லை எனவே இந்த போடன்சியல்லில் ஆற்றல் ஒரு சிமெட்ரிக் சமச்சீர்நிலை இருக்கும்போதெல்லாம் நான் இதை இப்படிச் செய்வேன் சிமெட்ரிக் சமச்சீர்மை என்பது என்னவென்றால் நான் இந்த முழு விஷயத்தையும் a மூலம் காண்பித்தால் அதாவது இந்த புள்ளியை a மூலம் மாற்றுவேன் எனவே இந்த விஷயம் பார்ப்பதற்க்கு இப்படி தெரிகிறது மாற்றப்பட்ட அமைப்பை அசல் அமைப்பிலிருந்து சரியாக வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே இந்த v இது V x a மற்றும் இந்த சிவப்பு ஒன்று V இது ஒரு சிமெட்ரிக் சமச்சீர்நிலை நினைவுகூறலாகும் இதற்கு முன்னர் V என்பது V க்கு சமமான நிகழ்வுகளில் ஒரு சிமெட்ரிக் சமச்சீர்மை நிலையை எதிர்கொண்டோம் அந்த விஷயத்தில் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடுψஎன்பது x இன் இரட்டைப்படை அல்லது ஒற்றைப்படை பங்ஷன் என்பதைக் காட்டினோம் எனவே சிமெட்ரி சமச்சீர்மை இந்த குணத்தை கொண்டுவந்து வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ஆக வழிநடத்தியது இதேபோல் இந்த சிமெட்ரி சமச்சீர்மை இங்கே உள்ளது நாம் ஒரு அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றும்போது இந்த சிஸ்டம் அமைப்புகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக சரியாகவே இருக்கும் மேலும் இது வேவ் பங்ஷன்நின் அலை செயல்பாடு சில குணங்களுக்கு வழிவகுக்கும் என்பது ப்ளோச்சின் தியரம் தேற்றம் எனப்படும் ஒரு தியரத்தால் தேற்றம் விவரிக்கப்படும் ப்ளோச்சின் தேற்றத்தை ஊக்குவிக்க x 0 வில் போடன்சியல் ஆற்றல் சிமெட்ரி ஆக சமச்சீர்மை இருக்கும் என்ற இந்த முடிவுக்கு நாங்கள் எவ்வாறு வந்தோம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் எனவே இந்த விஷயத்தில் ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு 22md2dx2VxxEψx என்பது ஆகும் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்தோம் என்றால் x ஐ x ஆல் மாற்றினோம் எனவே x y என்பது x க்கு சமம் என்று எழுதினோம் எனவே இப்போது x இன் சமன்பாடு என்பது 22md2dy2V yyEψy என்றானது மேலும் இந்த சமன்பாடு 22md2dx2VyyEψy என்றானது இங்கே இந்த 2 சமன்பாடுகள் சரியாக ஒரே மாதிரியானவை என்பதைக் கவனியுங்கள் அதாவது அவை ஒரே தீர்வைக் கொண்டுள்ளன எனவே தீர்வுகள் ஒரு கான்ஸ்டன்ட் ஆல் மாறிலி வேறுபடலாம் எனவே எங்களிடம் x சமமான சில கான்ஸ்டன்ட்கள் y இருந்தன அல்லது x சமமான கான்ஸ்டன்ட் x ஐக் கொண்டிருந்தோம் இங்கே 2 என்பது மாறாமல் இருக்கிறது ஏனெனில் அமைப்புகள் மாறாமல் இருக்கிறது எப்போது நான் அதை மாற்றும் போது அல்லது அதை அளவு திருப்பும்போது C என்பது 1 அல்லது 1 ஆக இருக்கலாம் இது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ஒருவேளை ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை செயல்பாடாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வழிவகுத்தது அதே காரியத்தை இப்போது நாம் இந்த பீரியாடிக் சிஸ்டத்தில் கால இடைவெளி அமைப்பில் செய்யப்போகிறோம் எனவே நான் இப்போது ப்ளோச்சின் தியரம் தேற்றம் என்று ஒன்றைப் பற்றி விவாதிக்கப் போகிறேன் இந்த விஷயத்தில் V x a V க்கு சமம் எனவே எனது ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு 22mψVxxEψx என்று இருக்கும் இப்போது Y ஐ x a க்கு சமமாக எழுதுகிறேன் பின்னர் எனக்கு 22md2dy2Vy ayEψy என கிடைக்கும் இப்போது V என்பது V க்கு சமம் எனவே இந்த சமன்பாடு 22md2dy2VyyEψy என கிடைக்கும் இப்போது இந்த 2 சமன்பாடுகளும் சரியாக ஒரே மாதிரியாக உள்ளன ஆகவே இந்த y என்பது xa ஆக இருக்கும்இது கான்ஸ்டன்ட் x க்கு சமமாக இருக்கும் என எனக்கு கிடைக்கும் இது தான் இறுதியான முடிவு ஆகும் இப்போது நான் அதை இன்னும் ஒரு முறை செய்ய முடியும் எனவே இப்போது எனது அசல் சமன்பாடு 22md2dx2VxxEψxஎன்பதற்கு சமம் ஆகும் மேலும் y ஐ X 2 a க்கு சமமாக இருக்க எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் சிஸ்டத்தை அமைப்புகள் 2 a ஆல் மாற்றினாலும் உண்மையில் எதுவும் மாறாது எனவே மீண்டும் நான் 22md2dy2Vy 2axEψy என்ற சமன்பாட்டைப் பெறப்போகிறேன் எனவே நான் yC2 x ஐ பெறப்போகிறேன் ஆகவே லட்டீஸ் அல்லது போடன்சியல் ஐ ஆற்றல் a அளவு மாற்றினால் நான் yC1x ஐப் பெறுவேன் இப்போது லட்டீஸ் ஐ 2 a அளவால் மாற்றினால் எனக்கு yC2x கிடைக்கும் இப்போது இதை நினைத்துப் பாருங்கள் நான் லட்டீஸ் ஐ ஒவ்வொன்றாக மாற்றினால் ஒரு நேரத்தில் 2 a ஷிப்ட் ஒரு ஸ்டெப் இல் செய்யப்பட்டிருந்தால் நான் ஐ பெற்றிருப்பேன் இரண்டாவது விஷயத்தில் இது C12ψ ஆக இருந்திருக்கும் இது C2C12 என்பதை ஐ குறிக்கிறது இது தான் நம் முடிவு எண் 1 ஆகும் முடிவு எண் 2 சிஸ்டம் அமைப்புகள் a அல்லது 2 a அல்லது 3 a அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றத்திற்குப் பிறகு பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத் தெரிகிறது அதாவது 2 மாறாமல் உள்ளது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு பார்ட்டிக்கல் லை துகள் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு மாறாமல் இருக்க வேண்டும்ஒருவேளை நான் சிஸ்டத்தை அமைப்புகள் மாற்றினால் ஏனெனில் இது இன்பைன்நட் எல்லையற்ற சிஸ்டம் அமைப்புகள்அப்படியெனில் இந்த C2 இங்கே இது C1 C2 அல்லது C3 என்பது 1 க்கு சமம் எனவே என்னிடம் C2 உள்ளது இதை C ஆக சொல்லலாம் இதை 2 a அளவு ஆல் மாற்றுவது என்பது C C க்கு சமம் மற்றும் ஒவ்வொன்றின் மாடுலஸும் ஒரே மாதிரியானவை தான் எனவே எனக்கு உள்ள ஒரே தேர்வு C ஐ eika என்பது c 1 என எழுதுவது இது C என்பதற்கு சமம் ஆகும் மேலும் இது இரு பண்புகளையும் பூர்த்திசெய்துள்ளது ஆகவே நான் a மூலம் மாற்றினால் நான் ஐ பெறப்போகிறேன் இது eikaψ க்கு சமமாக இருக்கும் ஒரு வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு க்கு போடன்சியல் எனர்ஜி ஆற்றல் இல் V என்பது V x a க்கு சமம் ஆகும் எனவே ஒரு பார்ட்டிக்கல் துகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகர்கிறது என்றால் இந்த குணம் தான் இது பூர்த்தி திருப்திபடுத்து செய்யப் போகும் குணம் ஆகும் ஆகவே ப்ளாச்சின் தேற்றத்தை ஒரு a கால இடைவெளியில் போடன்சியல் ஆற்றல் களில் நகரும் ஒரு பார்ட்டிக்கல் துகள் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு இப்படி எழுதுவோம் அதாவது xaeikaψ அதுதான் ப்ளாச்சின் தேற்றம் ஆகும் இதை எழுதுவதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் வேவ் பங்ஷன்கள் அலை செயல்பாடு xeikxuk அதே நேரத்தில் uk அதே கால இடைவெளியுடன் கால இடைவெளியில் இருக்கும் இது தானாகவே மேலான குணத்தை திருப்தி செய்கிறது எப்படி அதாவது நான் xaeikxaukxa என்ற சமன்பாட்டை வைத்திருக்க போகிறேன் u என்பது பீரியாடிக் ஆக குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருப்பதால் இதை eikxeikauk ஆகப் பெறப்போகிறேன் இது eikaψ ஐப் போன்றது இப்போது இதை k x என லேபிளிடுவேன் இதை இப்போது k x என லேபிளிடுங்கள் எனவே இரண்டும் ஒரே பண்புகள் இது ப்ளாச்சின் தியரம் தேற்றம் ஆகும் எனவே இது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு பீரியாடிக் போடன்சியல்களில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உள்ளது என்பதாகும் இதுதான் ஒரு ப்ளாச்சின் தியரம் தேற்றம் ஆகும் பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் நகரும் ஒரு பார்ட்டிக்கல் துகள் வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் வடிவத்தைக் கொண்டிருப்பதால் இது இந்த மேல் பெட்டி அல்லது கீழ் பெட்டியால் வழங்கப்படும் இரண்டும் ஒன்றுதான் மேலும் ஒரேமாதிரியானவை இது சுவாரஸ்யமான பண்புகளுக்கு வழிவகுக்கிறது இப்போது இந்த வேவ் பங்ஷன்னில் அலை செயல்பாட்டின் நான் அதை k x என்பதை eikxuk என பெயரிடுகிறேன் இங்கே Vxa V என்பது ஒரு கான்ஸ்டன்ட்க்கு மாறிலி சமமாக இருந்தால் சரி அந்த விஷயத்தில் பார்ட்டிக்கல் பிரீ ஆக உள்ளது மற்றும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு kxeikxuk ஆக இருப்பதால் எனவே இது அந்த விஷயம் 1 ஆகும் ஆகவே போடன்சியல் ஆற்றல் அதிகரிப்பதால் இது கான்ஸ்டன்ட் அல்லாததாக மாறக்கூடியதாக மாறும் ஆனால் தொடர்ந்து பீரியாடிக் ஆக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த uk வைப் பெறுகிறீர்கள் இது அந்த கான்ஸ்டன்ட் மாறிலி அல்லது 1 இல் இருந்து வேறுபட்டது ஆகும் இரண்டாவது விஷயத்தில் k என்பது பார்ட்டிக்கல் துகள் மொமெண்ட்டம் த்தை உந்தம் குறிக்கிறது எப்படி ஏனென்றால் நான் eikx இல் இயங்கும் p ஆபரேட்டரை எடுத்துக் கொண்டால் எனக்கு ℏkeikx கிடைக்கும் இது மொமெண்ட்டம் த்தை உந்தம் குறிக்கிறது எனவே இந்த விஷயங்களைப் பற்றி விவாதிக்கும்போது நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளோம் முன்னதாக kxeikxuk என்றால் k என்பது பார்ட்டிக்கல் ன் துகள் மொமெண்ட்டம் த்தை உந்தம் கொடுக்காது ஏனெனில் இது மொமெண்ட்டம் த்தின் உந்தம் ஐகன் ஸ்டேட் நிலை அல்ல எனவே மொமெண்ட்டம் உந்தம் கன்செர்வேட் ஆகவில்லை நான் pkxi∂xeikxuk என்று எடுத்துக்கொண்டால் இதை பார்ப்பதும் மிகவும் எளிதானது இது நிச்சயமாக ≠Ceikxuk இது அதற்கு சமமானதல்ல எனவே அங்கே மொமெண்ட்டம் உந்தம் கன்செர்வேட் ஆகவில்லை எனவே இந்த ஸ்டேட் களுக்கு மொமெண்ட்டம் த்தை உந்தம் உண்மையில் வரையறுக்க முடியாது குறைவான k என்பது ஒரு நல்ல குவாண்டம் எண்ணாகும் இது சிமெட்ரிக் உடன் தொடர்புடையது நீங்கள் முழு அமைப்பையும் பீரியட் a ஆல் காலத்திற்குள் மாற்றினாலும் எதுவும் மாறாது இப்போது நான் kxeikxuk என்று எழுதும்போது இதை eikuk என்றும் எழுதலாம் அதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் எனவே எப்போது V x a என்பது V க்கு சமமாக இருக்கிறதோ அப்போது V ஐ ஃப்பூரியர் தொடர் ஐப் பயன்படுத்தி nCnein2πax வடிவத்தில் எழுதலாம் இந்த Cns ஐ நான் V இன் n வது காம்போனென்ட்கூறு என்று அழைக்கப் போகிறேன் எனவே இதை nVnein2πax என எழுதப் போகிறேன் V0 அடிப்படையில் ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி மற்றும் V1 V2 இவை அனைத்தும் கான்ஸ்டன்ட்கள் மாறிலிகள் இப்போது V0 க்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் உள்ளது ஏனெனில் n என்பது 0 க்கு சமம் இது எனக்கு ein2πax1என தருகிறது எனவே V0 எதைக் குறிக்கிறது என்பது போடன்சியல்க்கான ஆற்றல் குறிப்பு புள்ளியாகும் எனவே இது உண்மையில் தீர்வைப் பாதிக்காதுஉண்மையில் என்ன செய்யும் என்றால் இது எனர்ஜிக்கான ஆற்றல்க்கான குறிப்பு புள்ளியை மாற்றுகிறது எனவே தீர்வை பாதிக்கும் போடன்சியல் ஆற்றல் காம்போனென்ட்கள்கூறுகள் என்பது v1 v2 மற்றும் பல காம்போனென்ட்கள்கூறுகள் ஆகும் எனவே எங்களிடம் V என்பது nVnein2πax க்கு சமம் என்று உள்ளது நான் 2πa என்பதை G1 ஆகவும் n2πa என்பதை Gn ஆகவும் அழைக்கப் போகிறேன் இவை ரெசிப்ரோக்கல் ஒத்திருக்கிற லட்டிஸ் வெக்டர் திசையன்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் அந்த பெயரை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் இப்போதே V என்பது nVneiGnx க்கு சமம் என்று எழுதுங்கள் இங்கே eiGna1 என்பதைக் கவனியுங்கள் ஃப்பூரியர் தியரம்த்தை தேற்றம் நீங்கள் அறிந்திருப்பதால் V x a என்பது V க்கு சமமாகிறது எனவே Gn என்பது 2πa ஆகும் அதாவது ரெசிப்ரோக்கல் ஒத்திருக்கிற ஸ்பேஸ் இடம் அல்லது ரெசிப்ரோக்கல் ஒத்திருக்கிற லட்டிஸ் வெக்டர் திசையன்கள் என்பதாகும் kxeikxuk மற்றும் uk ஆகியவையும் பீரியாடிக் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆக இருப்பதால் நான் uk என்பதை nuneiGnx க்கு சமமாக எழுத முடியும் அதாவது என்னிடம் kxeikxnukxeiGnxஎன்று உள்ளது இதை நான் eikG1xnuneix க்கு சமமாக எழுத முடியும் மேலும் இதை நான் eikG2xnuneix என்றும் எழுதலாம் நான் அவ்வாறு செய்தாலும் எந்த eia அல்லது eia என்பது 1 என்பதையும் கவனியுங்கள் எனவே nuneix என்பதும் a அளவுடன் உள்ள பீரியாடிக் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆகும் எனவே நான் kx ஐ eikxukx என்று எழுத முடியும் மேலும் இதை eikG1xukG1 என எழுதலாம் இது ப்ளாச்சின் தியரம்த்தை தேற்றம் திருப்திப்படுத்துகிறது இதை நான் eikG2xukG2 என்றும் எழுதலாம் எனவே இறுதி தீர்வு அப்படியே உள்ளது எனவே நாம் முடிவுக்கு வருவது என்னவென்றால் ஒரு பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் k kG1 kG2 மற்றும் பல அனைத்தும் சமமானவை எனவே நான் வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு k kG1 kG2 மூலம் லேபிளிடலாம் பின்னர் k 2 ஐ சில பவுண்டரிகளுக்குள் எல்லைகளுக்குள் கட்டுப்படுத்தும் ஒரு வழக்கத்தை பின்பற்றுகிறோம் எனவே நாம் இப்போது பார்த்தது என்னவென்றால் எனக்கு ஒரு k இருந்தால் அது eikxuk என்று எழுதப்பட்டுள்ளது இதை நான் eikGxukG என்றும் எழுதியிருக்கலாம் இது இரண்டுமே ப்ளாச்சின் தியரம்த்தை தேற்றம்பூர்த்தி செய்கின்றன வெளிப்படையாக G இது நான் சொல்வது போல் சில n2πa என்பதாகும் எனவே k மற்றும் எந்த k G ம் வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாடு பொருத்தவரை சமம் ஏனெனில் வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் பீரியாடிசிட்டி காலநிலை மற்றும் லட்டிஸ் ன் பீரியாடிசிட்டி காலநிலை ஆகியவை தான் இதற்குக் காரணம் ஆகும் எனவே நாம் பின்பற்றும் வழக்கம் என்பது k ஐ a யிலிருந்து a வரை கட்டுப்படுத்துவதாகும் எனவே அதை வரைபடமாக காட்ட நான் k க்கு சமமாக 0 a 2a மற்றும் a 2a மற்றும் பலவற்றிற்கு சமம் என கொண்டிருக்கிறோம் நாம் இதுவரை விவாதித்தவை இந்த புள்ளி 0 இல் இந்த சிவப்பு வட்டம் மூலம் நான் காண்பிப்பது இந்த புள்ளிக்கு சமம் ஆகும் இந்த a இல் இருக்கும் ஒரு புள்ளி என்பது a க்கு சமம் மற்றும் பல மேலும் இந்த 2 a என்பதுக்கு சமம் மற்றும் 4a மற்றும் பல எனவே நாம் செய்வது என்னவென்றால் k ஐக் குறிப்பிடுவதற்குப் பதிலாக இவை அனைத்தையும் விட இந்த k க்கு ஒரு a முதல் a வரை க்குள் நாம் k ஐ கட்டுப்படுத்துகிறோம் பின்னர் உண்மையில் இந்த முழு k ஸ்பேஸ்யும் இடத்தையும் வரைபடமாக்குகிறோம் எனவே இது முதல் பிரில்லோயின் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நாங்கள் முதல் பிரில்லோயின் மண்டலத்திற்குள் வேலை செய்கிறோம் வெறும் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன் எனவே நீங்கள் அவற்றைக் கேட்டால்இது உண்மையில் அச்சுறுத்துவதாக நீங்கள் உணரமாடீர்கள் என்ன இதுஇவை அனைத்தும் சமமானவை எனவே k ஐ a முதல் a வரை க்குள் வேலை செய்வதற்கு என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போது நீங்கள் தீர்வை எழுதுங்கள் keikxuk என்று எழுதியிருக்கிறோம் uk என்பது பீரியாடிக் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆக இருப்பதால் இதை eikx∑un eiGnx என்று எழுதினோம் இதை நான் ∑un eikGnx என எழுத முடியும் வழக்கத்தின் பொருட்டு இந்த un இதை நான் Cn சில குணகம் Cn என எழுதுகிறேன் எனவே நான் எனது kxn ∞CneikGnx என்று எழுதுகிறேன் வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாட்டை நான் எழுதக்கூடிய மற்றொரு வழி இது இந்த வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் அனைத்து மொமெண்ட்டம் உந்தம் k k G1 k G2 k G3 மற்றும் பலவற்றையும் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த k G1 k G2 மற்றும் பல இது ∞ முதல் வரை மாறுபடும் எனவே வேவ் பங்ஷன் ஐ அலை செயல்பாட்டை நான் k k G1 k G2 k G3 ஆல் குறிப்பிடுகிறேனா என்பது முக்கியமல்ல இது இவை அனைத்தும் சமமானவை என்பதைக் காண்பதற்கான மற்றொரு வழி அவை அனைத்தும் மீண்டும் சமமாக இருந்தால் நான் k ஐ முதல் பிரில்லோயின் மண்டலத்தில் G1 2 முதல் G1 2 வரை இடையில் இருப்பதைக் கட்டுப்படுத்துவேன் இப்போது இந்த சமன்பாட்டை நாம் பெற்றவுடன் அதாவது இது மூன்றாவது வழி ஒருவர் ப்ளோச்சின் தியரம்த்தை தேற்றம் வெளிப்படுத்த முடியும் அதாவது kx என்பது n ∞CneikGnxவடிவத்தில் உள்ளது இந்த வடிவம் Cns க்கான சமன்பாட்டை எழுதுவதற்கும் பின்னர் பேன்ட் பட்டை கட்டமைப்பைப் பெறுவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால்தான் இதை அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே ப்ளொச்சின் தியரத்திற்கான தேற்றம் இந்த அறிமுகத்தை இப்போது முடிக்கிறேன் அதாவது இறுதியான முடிவு ஒரு பார்ட்டிக்கல் துகள் ஒரு பீரியாடிக் போடன்சியல்களில் குறிப்பிட்ட கால இடைவெளி ஆற்றல் நகரும் போது V என்பது V x a க்கு சமம் இந்த V x a என்பது V x 2a க்கு சமம் மற்றும் பல இது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு ப்ளாச்சின் தியரத்தை தேற்றம் திருப்திப்படுத்துகிறது ப்ளாச்சின் தியரம் தேற்றம் என்றால் என்ன அதாவது ψ என்பது xa ஆகும் இது eikaψ க்கு சமம் இதை k ஆல் லேபிள் செய்கிறோம் இதை மற்றொரு வடிவத்தில் வெளிப்படுத்தலாம் ψமீண்டும் k என பெயரிடுகிறேன் இந்த k என்பது eikxuk க்கு சமம் அங்கு u என்பது பீரியாடிக் குறிப்பிட்ட கால இடைவெளி அதாவது இது ukxa ஆகும் இறுதியாக இதை நான் kxn ∞CneikGnx என்றும் எழுதலாம்